உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக நாம் முழு காரணி வடிவமைப்பைப் பார்ப்போம் முந்தைய வகுப்பில் நான் காரணி என்றால் என்ன மற்றும் நிலை என்றால் என்ன என்பது பற்றி பேசினேன் நாம் இந்த உதாரணத்தைப் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட எண் உங்களுக்கு நிலையைக் கூறுகிறது மற்றும் அடுக்கு உங்களுக்குகாரணிகளின் எண்ணிக்கையைக் கூறுகிறது உங்களிடம் 21 இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது 1 காரணி மட்டுமே இங்கு உங்களிடம் 2 சோதனைகள் இருக்கும் 1 குறைவாக இருக்கும் 1 அதிகமாக இருக்கும் சரிதானே a காரணி குறைந்த நிலையிலும் அதிக நிலையிலும் செய்யப்படுகிறது உங்களிடம் 2 சோதனைகள் செய்யப்பட்டு இருக்கும் உங்களிடம் 2 நிலைகளில் a மற்றும் b போன்ற 2 காரணிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் 2 நிலைகள் 2 காரணிகள் 22 அதாவது 4 சோதனைகள் நாம் 4 சோதனை ஓட்டங்களை செய்ய வேண்டும் 1 2 3 4 மற்றும் இது காரணிகளைக் குறிக்கும் ஒரு வழியாகும் நீங்கள் 1 ஐ வைக்கும் போது அது குறைந்த நிலையில் உள்ளது நீங்கள் அதை 1 இல் வைக்கும்போது அதை உயர் நிலை என்று அழைக்கிறீர்கள் காரணி a குறைந்த நிலையிலும் காரணி b குறைந்த நிலையிலும் காரணி a உயர் நிலையிலும் காரணி b குறைந்த நிலையிலும் காரணி a குறைந்த நிலையிலும் காரணி b உயர் நிலையிலும் காரணி a உயர் நிலையிலும் காரணி b உயர் நிலையிலும் எனவே இது பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான ஒரு வழியாகும் 1 1 1 1 1 1 1 1 இந்த 4 சோதனைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றொரு வழி உண்மையில் இது போன்றது நாம் அதை 1 என்று அழைக்கிறோம் அதுவே அடிப்படை நிலை 1 1 மற்றும் பின்னர் நாம் இதை சிறிய a என்று அழைக்கிறோம் அதாவது காரணி a உயர் நிலையில் நீங்கள் அதை காரணி b என்று அழைக்கும்போது காரணி b உயர் நிலையில் உள்ளது நாம் a b என்று அழைக்கும்போது காரணி a மற்றும் காரணி b ஆகிய இரண்டுமே உயர் நிலையில் இது பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான ஒரு வழி இது பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான மற்றொரு வழி நீங்கள் இப்போது 1 காரணியை மட்டுமே பார்த்தால் நாம் அதை 1 என்று அழைப்போம் அது குறைவான நிலை மற்றும் நாம் சிறிய a எனச் சொல்லும்போது காரணி a உயர் நிலையில் உள்ளது என்று பொருள் பொதுவாக நாம் இதையே விரும்புகிறோம் ஏனென்றால் இதைக் கொண்டு நாம் நிறைய விஷயங்களைச் செய்ய முடியும் இப்போது நான் A B இடைவினைகளைப் பார்க்க விரும்பினால் எடுத்துக்காட்டாக வெப்பநிலை மற்றும் pH நான் A B இடைவினையை எவ்வாறு படிப்பது நான் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த எண்ணைப் பெற இந்த 2 எண்களைப் பெருக்க வேண்டும் 1 1 என்பது 1 1 1 என்பது 1 1 1 என்பது 1 1 1 என்பது 1 உங்களுக்குப் புரிகிறதா AB இடைவினை இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது இது AB இடைவினைக்கான நிரல்வரிசை மற்றும் இது முக்கிய காரணிகள் a மற்றும் b ஆகும் இது AB இன் இடைவினை எனவே இங்கே நீங்கள் நான்கு ஓட்டங்களைச் செய்கிறீர்கள் மற்றும் A இன் விளைவு மற்றும் B இன் விளைவு பற்றிய தகவல்களை நாம் பெற முடியும் மற்றும் AB இடைவினைகளின் விளைவையும் நாம் பெற முடியும் அதை நாம் எவ்வாறு பெறுவது முந்தைய நேரத்தில் நான் உங்களிடம் குறிப்பிட்டேன் சரிதானே நான் ஒரு முடிவு வெளியீட்டைக் கொண்டிருக்கிறேன் நான்கு சோதனை வெளியீடுகள் A இன் விளைவை நீங்கள் பார்க்க விரும்பினால் நான் இங்கிருந்து முடிவுகளை கூட்டுகிறேன் ÷ 2 இதனை இதனோடு இதனை கூட்டி அதிலிருந்து கழிக்கிறேன் 2 ஏனெனில் இது உயர் நிலையில் உள்ளது இது குறைந்த நிலையில் உள்ளது B இன் விளைவை நீங்கள் பார்க்க விரும்பினால் நான் இந்த 2 சோதனைகளின் முடிவுகளைக் கூட்டுகிறேன் ÷ 2 இதனை இந்த இரண்டு சோதனைகளிலிருந்து கழிக்கிறேன் ÷ 2 அதுவே சராசரி நான் AB இடைவினையைப் பார்க்க விரும்பினால் இந்த சோதனையின் முடிவுகளை நான் எடுப்பேன் இந்த சோதனைகளைக் கூட்டவும் ÷ 2 இதனை இந்த சோதனையின் முடிவுகளையும் இந்த சோதனையின் முடிவுகளையும் கூடி அதிலிருந்து கழிக்கவும் 2 இது மிகவும் நன்றாக இருக்கிறது இந்த வகை காரணி சோதனையிலிருந்து இடைவினைகளின் விளைவை மிக நாம் நேர்த்தியாகக் காண முடியும் இது காரணி சோதனையின் அழகு மற்றும் நீங்கள் பார்க்கக்கூடிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த நிரல்வரிசையில் உள்ள கூட்டல்களின் எண்ணிக்கை கழித்தல்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் அந்த வகையில் உங்களிடம் சமமான 2 2 2 2 இருக்கும் எனவே நாம் செய்யும் சோதனைகளின் வகை சமச்சீராக இருக்கும் அதாவது சம எண்ணிக்கையிலான குறைந்த நிலை சோதனைகளை சம எண்ணிக்கையிலான உயர்நிலை சோதனைகளுடன் செய்வோம் AB க்கு கூட நீங்கள் பார்த்தால் உங்களிடம் 2 2 இருக்கும் இப்போது நாம் மூன்று காரணி சோதனைக்கு செல்லலாம் அதாவது ஒரு தயாரிப்பு உற்பத்தியில் வெப்பநிலை pH மற்றும் கரைந்த ஆக்ஸிஜன் அளவையை நான் பார்க்கிறேன் உதாரணமாக A B C வடிவமைப்பு என்னவாக இருக்கும் 23 2 என்றால் 2 நிலை 3 என்றால் 3 அளவுருக்கள் நிச்சயமாக 2 நிலைகளுக்கு பதிலாக நீங்கள் 3 நிலைகளுக்கும் செல்லலாம் நாம் அதைப் பற்றி பின்னர் பேசுவோம் ஆனால் பெரும்பாலான காரணி சோதனைகளில் நாம் 2 நிலைகளுடன் செல்கிறோம் 23 சோதனைகள் அதாவது 2 2 2 என்பது 8 ரன்கள் இது ஒரு கன சதுரம் போன்றது a குறைந்த நிலையிலும் உயர்ந்த நிலையிலும் இருக்கும் b குறைந்த நிலையிலும் உயர்ந்த நிலையிலும் இருக்கும் c குறைந்த நிலையிலும் உயர்ந்த நிலையிலும் இருக்கும் 8 ரன்கள் காரணி சோதனையை நீங்கள் எவ்வாறு உருவாக்குவீர்கள் பாருங்கள் 1 1 1 பின்னர் நாம் a க்கு 1 1 1 என வைக்கிறோம் பின்னர் b க்கு 1 1 1 என வைக்கிறோம் பின்னர் AB க்கு 1 1 1 ஐ வைக்கிறோம் இப்போது நாம் C யை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் 1 1 1 1 1 1 1 1 1 பின்னர் அவை அனைத்தும் பிளஸ்கள் இது ஒரு பிரதிநிதித்துவம் நீங்கள் வேறு வழியில் பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பினால் உங்களிடம் 1A உள்ளது A என்பது நிலை A காரணி A உயர்ந்த நிலையில் உள்ளது B என்றால் காரணி B மட்டுமே அது உயர்ந்த நிலையில் உள்ளது AB என்றால் காரணி A மற்றும் B இரண்டும் உயர்ந்த நிலையில் உள்ளன C என்றால் காரணி C அது உயர்ந்த நிலையில் உள்ளது AC என்றால் காரணி A மற்றும் C ஆகியவை உயர்ந்த நிலையில் உள்ளன B C என்றால் காரணி B மற்றும் C உயர்ந்த நிலையில் உள்ளன ABC என்றால் காரணி A B C ஆகியவை உயர்ந்த நிலையில் உள்ளன எனவே நம்மிடம் 8 சோதனைகள் உள்ளன நீங்கள் நிரல்வரிசையைப் பார்த்தால் உங்களுக்கு 4 பிளஸ்கள் இருக்கும் 1 2 3 4 உங்களுக்கு 4 மைனஸ்கள் இருக்கும் நிரல்வரிசை B யைப் பாருங்கள் உங்களிடம் நான்கு பிளஸ்கள் இருக்கும் உங்களிடம் 4 மைனஸ்கள் இருக்கும் C நிரல்வரிசையைப் பாருங்கள் உங்களிடம் 4 பிளஸ்கள் 4 மைனஸ்கள் இருக்கும் எனவே இது மிகவும் சமமாக உள்ளது இது ஒரு சீரான வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இப்போது நாம் எவ்வாறு இடைவினைகளைப் பெறுகிறோம் AB இடைவினை நீங்கள் A மற்றும் B நிரல்வரிசையைப் பெருக்குங்கள் என்பது என்பது என்பது என்பது என்பது என்பது என்பது என்பது அதேபோல் BC AC நிரல்வரிசை AC என்பது A பெருக்கல் C BC என்பது B பெருக்கல் C ABC என்பது மூன்றும் ஒன்றாக பெருக்கப்படுகிறது அதனால் உங்களுக்குக் கொடுப்பது உங்களுக்குக் கொடுப்பது உங்களுக்குக் கொடுப்பது உங்களுக்குக் கொடுப்பது உங்களுக்கு கொடுப்பது உங்களுக்குக் கொடுப்பது உங்களுக்குக் கொடுப்பது உங்களுக்குக் கொடுப்பது பாருங்கள் இடைவினை நிரல்வரிசைகளும் மிகவும் அழகாக இருக்கின்றன உங்களிடம் 4 உள்ளன உங்களிடம் 4 உள்ளன இது மிகவும் சமமாக உள்ளது எனவே காரணி வடிவமைப்புகள் எப்போதும் சமமானவை அவை சமப்படுத்தப்பட்டவை என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் 2 s 2 s B விளைவு 2 s 2 s மற்றும் அவை செங்குத்தானவை என்றும் அழைக்கப்படுகின்றன ஏனெனில் இந்த இடைவினைகளும் சீரானவை 2 மைனஸ்கள் 2 பிளஸ்கள் நீங்கள் முந்தைய ஸ்லைடைப் பாருங்கள் இந்த BC க்கு 4 கள் 4 கள் பாருங்கள் AC க்கு 4 கள் 4 கள் கிடைத்துள்ளன எனவே சமமானது மற்றும் செங்குத்தானதும் கூட எனவே காரணி வடிவமைப்புகள் எப்போதுமே அப்படித்தான் இருக்கும் நீங்கள் அதைத் தேர்ந்தெடுக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எப்போதும் ஒரு சமமான மற்றும் ஆர்த்தோகனல் வடிவமைப்புகளைக் கொண்டிருக்க வேண்டும் தயவுசெய்து அதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களிடம் சமமான வடிவமைப்பு இல்லை என்றால் அதாவது உங்களிடம் போதுமான சமமான அளவு பிளஸ்கள் மற்றும் மைனஸ்கள் இல்லை நீங்கள் ஒரு வடிவமைப்பை இணைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அங்கு உங்களிடம் மைனசை விட ஒரு பிளஸ் கூடுதலாக உள்ளது அதாவது செயல்திறனை உயர்ந்த நிலையில் பார்க்க முயற்சிக்கும் இடத்தில் நீங்கள் ஒருசார்பான வடிவமைப்பைச் செய்கிறீர்கள் இது தவறு ஏனெனில் எந்த வடிவமைப்பும் ஒரு சார்பற்றதாக இருக்க வேண்டும் உங்களிடம் எப்போதும் கள் மற்றும் கள் சம எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் அது ஒரு விஷயம் மற்றொரு விஷயம் என்னவென்றால் உங்கள் இடைவினைகளும் சமமானவை அந்த வகையில் நீங்கள் இடைவினைகளையும் சமமான ஒருசார்பற்ற முறையில் படிக்கலாம் இந்த வடிவமைப்புகள் அனைத்தும் குறிப்பாக காரணி வடிவமைப்பு எப்போதும் சமமானது மற்றும் ஆர்த்தோகனல் ஆகும் நீங்கள் வடிவமைப்புகளைத் தேர்ந்தெடுக்கும்போது உங்கள் வடிவமைப்புகள் சமமானதா என்பதை நீங்கள் எப்போதும் பார்க்க வேண்டும் அது இல்லையென்றால் உங்களிடம் ஒருசார்பு வடிவமைப்பு உள்ளது அதாவது எல்லா நிலைகளிலும் உள்ள அனைத்து காரணிகளையும் ஒரே மாதிரியான முறையில் பார்ப்பதை விட ஒரு குறிப்பிட்ட அளவிலான காரணிகளில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துகிறீர்கள் உங்கள் வடிவமைப்பைத் திட்டமிடும்போது அது மிகவும் முக்கியமானது நீங்கள் வடிவமைப்பின் திட்டத்தை நிகழ்த்தும்போது சமநிலை மற்றும் ஆர்த்தோகனாலிட்டி மிகவும் முக்கியமானது நான் சொன்னது போல் காரணி கலவை மூலம் உங்களால் மறு இடைவினையை பார்க்கமுடியும் எனவே நாம் ab ஐப் பார்க்கலாம் நீங்கள் உடன்தொடர்பு உறவினை உருவாக்கும்போது இது போன்ற சமன்பாடு சொற்கள் உங்களிடம் இருக்காது நம்மிடம் a மற்றும் b போன்ற சொற்களும் இருக்கும் நாம் அதை நீண்ட காலத்திற்கு முன்பு பார்த்தோம் வெப்பநிலை மற்றும் pH மற்றும் பல பல காரணிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறும் சில நேரங்களில் 2 காரணி இடைவினைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம் ஆனால் 3 காரணி இடைவினைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்காது அது மிகவும் அரிதானவை வெப்பநிலை pH மற்றும் அஜிடேட்டர் r p m ஒன்றுக்கொன்று இடைவினை புரியும் நிலைமை நமக்கு இருக்காது ஆனால் வெப்பநிலை மற்றும் pH இடைவினை கொள்ளக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்கலாம் pH மற்றும் அஜிடேட்டர் RPM இடைவினை கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக நான் அஜிடேட்டர் RPM யை அதிகரிக்கும் போது நான் பொருளை சிறப்பாக சிதறலடையச் செய்கிறேன் pH மிகவும் சீரானதாக இருக்கும் எனவே 2 காரணி இடைவினைகள் பொதுவாக சாத்தியமாகும் ஆனால் 3 காரணிகள் மற்றும் 4 காரணிகள் மிகவும் அரிதானவை அந்த விஷயத்தை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இது ஒவ்வொரு நாளும் நடக்காது பெரும்பாலான நிலைமைகளில் அது நடக்காது முக்கிய காரணிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் 2 காரணிகள் இடைவினை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ஆனால் இந்த முழு காரணி வடிவமைப்பில் குறைபாடுகள் உள்ளன இந்த a போன்றது இது 2n ஆகும் எனவே n என்பது 1 அதாவது 2 சோதனைகள் 2 என்றால் 4 சோதனைகள் 3 என்றால் 8 சோதனைகள் 4 என்றால் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 ஆக 16 5 என்றால் 32 இப்படியாக இது உண்மையில் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது இது மிகப் பெரியது என்று உங்களுக்குத் தெரியும் நான் 15 அளவுரு காரணிகளை செய்கிறேன் என்று கற்பனை செய்து பாருங்கள் 215 இது ஒரு பெரிய எண்ணிக்கையிலான சோதனைகள் இப்போது நாம் அது போன்று ஒன்றை செய்யவில்லை பின்ன காரணி வடிவமைப்பு என்று ஒன்று உள்ளது நாம் மேற்கொண்டு செல்லும்போது பின்ன காரணி வடிவமைப்பை இன்னும் விரிவாகப் பார்ப்போம் ஆனால் பின்ன காரணி வடிவமைப்புகள் இந்த பிரதான முழு காரணி வடிவமைப்பின் பின்னங்கள் ஆகும் நீங்கள் பாதி பின்ன காரணிகளைக் கொண்டிருக்கலாம் அதாவது நீங்கள் முழு காரணியில் பாதியை செய்வீர்கள் முழு காரணியில் நான்கில் ஒரு பங்கை நீங்கள் கொண்டிருக்கலாம் நீங்கள் முழு காரணியில் எட்டில் ஒரு பங்கைக் கொண்டிருக்கலாம் எனவே பாதி1 4 1 8 போன்ற சோதனைகளின் எண்ணிக்கையை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் நீங்கள் வேறு சில அளவுருவை இழக்கிறீர்கள் நாம் அதைப் பற்றி பின்னர் பேசுவோம் ஆனால் முழு காரணி சோதனையின் பாதி அல்லது நான்கில் ஒரு பகுதியை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் சோதனைகளின் எண்ணிக்கை குறைகிறது இந்த படம் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் நீங்கள் காரணிகளை அதிகரித்துக் கொண்டே போகும்போது அது உயர்ந்து கொண்டே செல்கிறது உண்மையில் செய்வதற்கு இது ஒரு நல்ல யோசனை அல்ல உதாரணமாக நீங்கள் ஒரு முழு காரணியைச் செய்தால் a மற்றும் b போன்ற 2 காரணிகளை எடுத்துக் கொண்டால் நீங்கள் 4 சோதனைகளை செய்கிறீர்கள் ஆகவே a இன் முக்கிய விளைவுகளையும் b இன் முக்கிய விளைவுகளையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் அதாவது இது 2 முக்கிய விளைவுகள் மற்றும் இரண்டாவது வரிசை இடைவினை என அழைக்கப்படும் AB இன் இடைவினைகளையும் நாம் படிக்க முடியும் நம்மிடம் a b c என மூன்று காரணிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் 3 முக்கிய விளைவுகள் உள்ளன நீங்கள் 3 இரண்டாவது வரிசை இடைவினை ab ac ac ஐ வைத்திருக்க முடியும் மேலும் நீங்கள் மூன்றாவது வரிசை இடைவினை a b c ஐயும் கொண்டிருக்கலாம் நீங்கள் 4 மாறிகள் அல்லது அளவுருக்கள் அல்லது காரணிகள் A B C D ஐப் பார்த்தால் உங்களுக்கு A B C D என முக்கிய விளைவுகள் இருக்கும் பின்னர் உங்களுக்கு AB AC AD BC BD CD போன்ற 6 இரு வழி இடைவினைகள் இருக்கும் நீங்கள் ABC ABD BCD மற்றும் ACD ஆகிய 4 மூன்று வழி இடைவினைகளைக் கொண்டிருக்கலாம் உங்களிடம் 4 இருக்கும் மேலும் 1 நான்கு வழி இருக்கும் A B C D என அது செல்லும் சரிதானே பல நிலைமைகளில் நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான இடைவினைகளைக் கொண்டிருப்பீர்கள் நான் சொன்னது போல் மூன்று வழி இடைவினை கொள்வது மிகவும் அரிதானது எனவே இது மிகவும் அரிதானது அதாவது இந்த பகுதி உண்மையில் பயனற்றது நாம் பல சோதனைகளைச் செய்கிறோம் நாம் எப்படியும் மூன்று நிலை அல்லது உயர் நிலை இடைவினைகள் உயர் வரிசை இடைவினைகளை பார்க்கப்போவது இல்லை அதாவது நாம் பல சோதனைகளை செய்கிறோம் Box யைப் பாருங்கள் முழு காரணி வடிவமைப்பில் தேவைக்கு அதிகமாக இருப்பதாக அவர் கூறினார் ஏனெனில் 3 நிலை அல்லது மூன்று வழி இடைவினைகள் மிகவும் அரிதானவை அதனால்தான் இந்த ரெடன்டன்சியை பயன்படுத்துவதற்கு பின்ன காரணி வடிவமைப்புகளை செய்வது எப்போதும் நல்லது நான் சொன்னது போல் நீங்கள் ஒரு பாதி பின்ன காரணி செய்தால் நாம் ஒரு முழு காரணியில் பாதியைச் செய்வோம் அல்லது நீங்கள் நான்கில் ஒரு பகுதி முழு காரணியைச் செய்தால் அதாவது அது நான்கில் ஒரு பகுதி காரணி வடிவமைப்பாக இருக்கலாம் ஏனென்றால் மூன்று வழி அல்லது நான்கு வழி அல்லது ஐந்து வழி இடைவினைகளில் யாரும் ஆர்வம் காட்டவில்லை அது மிகவும் அரிதானது இந்த பகுதி அனைத்தும் ரெடன்டன்ஸ் இந்த சோதனைகள் அனைத்தும் வீணானவை அதனால்தான் எப்போதும் பின்ன காரணி வடிவமைப்பைச் செய்வது நல்லது மற்றும் உங்களுக்கு தெரியும் நேரக் கட்டுப்பாடு காரணமாக வளக் கட்டுப்பாடு காரணமாக எல்லோரும் குறைந்த எண்ணிக்கையிலான சோதனைகளை செய்ய விரும்புகிறார்கள் ஆனால் குறைந்த எண்ணிக்கையிலான சோதனைகள் மூலம் நாம் அதிகமான தகவல்களைப் பெற முடியும் குறிப்பாக முக்கிய விளைவுகள் மற்றும் முக்கிய இடைவினைகள் இரண்டு காரணி இடைவினை AB AC AD BC BD இந்த விஷயங்களில் நாம் ஆர்வமாக உள்ளோம் இது A B C D எனில் A B C D போன்ற முக்கிய விளைவுகளில் நாம் ஆர்வமாக உள்ளோம் பின்னர்AB AC AD BC BD CD இல் நாம் ஆர்வமாக உள்ளோம் நமக்கு A B C இல் ஆர்வம் இல்லை அது மிகவும் அரிதாகவே நடக்கப்போகிறது எனவே இத்தகைய நிலை பொதுவான நிலைமைகளில் காணப்படுவதில்லை அதனால்தான் ஒருவர் பின்ன காரணி ஆய்வுகள் என்றழைக்கப்படும் ஒன்றை செய்கிறார் பின்ன காரணியை நீங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கின்றீர்கள் அதை மிகவும் முறையான வழியில் பார்ப்போம் நீங்கள் டிசைன்களை ஸ்கிரீனிங் செய்யும்போது ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் நீங்கள் அதிக அளவுருக்களைத் தேர்ந்தெடுக்கலாம் மேலும் நீங்கள் சில சோதனைகளைச் செய்யலாம் அந்த ஸ்கிரீனிங் வடிவமைப்பில் எவை முக்கியமான அளவுருக்கள் எவை இரைச்சல் அளவுருக்கள் என்பதை அடையாளம் காண நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் இரைச்சல் அளவுருக்களை அகற்றவும் முக்கிய அளவுருக்களை மட்டும் எடுத்துக் கொண்டு ஸ்கிரீனிங் வடிவமைப்புகளில் அதிக நேரம் செலவிடுங்கள் நாம் அதிக எண்ணிக்கையிலான காரணிகளை எடுத்துக்கொள்கிறோம் முக்கிய விளைவில் மட்டுமே நாம் அதிக ஆர்வம் காட்டுகிறோம் நாம் இடைவினைகளில் கூட ஆர்வம் காட்டவில்லை ஸ்கிரீனிங் வடிவமைப்பில் நீங்கள் சில சோதனைகளை மட்டுமே செய்வீர்கள் முக்கிய விளைவுகளைப் பெற்று பின்னர் சில முக்கியமானவற்றை மட்டுமே எடுத்துக் கொண்டு பின்னர் ஸ்கிரீனிங் டிசைன் எனப்படும் விரிவான வடிவமைப்பைச் செய்யுங்கள் ஸ்கிரீனிங் டிசைன்களில் பல வகைகள் உள்ளன ஒன்று பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று தீர்மான மூன்று பின்ன காரணி வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இவை என்ன என்பதைப் பற்றி பேசுவேன் உண்மையில் இவை சில ஸ்கிரீனிங் வடிவமைப்புகள் என்று உங்களுக்குத் தெரியும் அவை அதிக எண்ணிக்கையிலான அளவுருக்களைத் தேர்வுசெய்யப் பயன்படுகின்றன அல்லது காரணிகளை விரைவாக அகற்றப் பயன்படுகின்றன ஆனால் இது தேவையில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள் குறைந்தபட்ச சோதனைகளைச் செய்வதன் மூலம் மேலும் முக்கியமானவற்றை மட்டுமே தேர்ந்தெடுத்து விரிவான ஆய்வு செய்யலாம் அதுதான் ஸ்கிரீனிங் வடிவமைப்பு இந்த பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்பு மற்றும் தீர்மான மூன்று வடிவமைப்புகளில் நாம் அதிக நேரம் செலவிடுவோம் பொதுவாக ஸ்கிரீனிங் வடிவமைப்பு அதிக அளவிலான பின்ன காரணி வடிவமைப்புகளை உள்ளடக்கியது ஒரு எளிய படத்தைப் பார்ப்போம் என்னிடம் மூன்று அளவுருக்கள் அல்லது காரணிகள் A B C உள்ளன என்று கற்பனை செய்துகொள்ளுங்கள் எனவே 23 வடிவமைப்பு அதாவது 8 சோதனைகள் எனவே நான் எப்படி மாற்றுவது 1 1 1 எனவே நான் ஒவ்வொன்றையும் மாற்றுகிறேன் 1 லிருந்து 1 க்கு எனவே கடைசி சோதனை ஆக இருக்கும் உங்களுக்குப் புரிகிறதா உங்களுக்கு AB எப்படி கிடைக்கும் இது பெருக்கல் இது

எனவே இங்கே பாருங்கள் சமநிலை இருக்கிறதா என்பதை நீங்கள் எப்போதும் சரிபார்க்க வேண்டும் நேர்மறைகளின் எண்ணிக்கைக்கு சமமான எதிர்மறைகளின் எண்ணிக்கை மற்றும் வடக்கு ஆர்த்தோகனாலிட்டி இடைவினைகளும் உள்ளன 4 நேர்மறைகள் 4 எதிர்மறைகள் 4 நேர்மறைகள் 4 எதிர்மறைகள் உள்ளன அது போல இப்போது நான் ஒரு பின்ன காரணி வடிவமைப்பிற்கு செல்ல விரும்புகிறேன் கற்பனை செய்து பாருங்கள் நான் இன்னும் ஒரு காரணியை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் A B C pH வெப்பநிலை மற்றும் கார்பன் ஆனால் உண்மையில் நான் Ph வெப்பநிலை கார்பன் மற்றும் நைட்ரஜனைப் படிக்க விரும்புகிறேன் எனவே 24 என்பது 2 2 2 2 16 சோதனைகள் நான் 16 சோதனைகள் செய்ய விரும்பவில்லை நான் 8 சோதனைகளை மட்டுமே செய்ய விரும்புகிறேன் மற்றும் நிறைய தரவுகளைப் பெற விரும்புகிறேன் நான் என்ன செய்வது நான் இந்த வடிவமைப்பு மேட்ரிக்ஸை எடுத்து D யையும் ஈடுபடுத்த ஒரு பின்ன காரணியை செய்கிறேன் இப்போது இங்கே நான் D யை எங்கு வைக்கிறேன் அது தான் கேள்வி உங்களுக்குப் புரிகிறதா என்னிடம் 4 காரணிகள் அல்லது அளவுருக்கள் உள்ளன A B C D வெப்பநிலை pH கார்பன் நைட்ரஜன் நான் ஒரு முழு காரணி வடிவமைப்பைச் செய்ய வேண்டுமானால் அது 24 ஆக மாறும் அதாவது 16 சோதனைகள் ஆனால் நான் 16 சோதனைகள் செய்ய விரும்பவில்லை நான் 8 சோதனைகளை மட்டுமே செய்ய விரும்புகிறேன் அதாவது 24 அல்லது 24 1 இல் பாதி எனவே அவற்றில் 1 ஐ நான் D ஆக வைக்க விரும்புகிறேன் பொதுவாக நீங்கள் மிக உயர்ந்த வரிசை இடைவினைகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் அதாவது A B C நான் முன்பு கூறியது போல் மக்கள் பொதுவாக இந்த முதல் வரிசை இடைவினையைப் பார்க்கிறார்கள் ஆனால் இரண்டாவது வரிசை இடைவினையை ஒருபோதும் பார்ப்பதில்லை எனவே நீங்கள் இதை D என்று அழைக்கிறீர்கள் உங்கள் வடிவமைப்பில் 8 சோதனைகள் மட்டுமே இருக்கும் 4 காரணிகள் A இதுபோன்று இருக்கும் A இது போன்றது மாற்றியமைக்கப்படுகிறது B இதுபோன்று மாற்றப்பட்டுள்ளது C இதுபோன்று மாற்றியமைக்கப்பட்டு உள்ளது மற்றும் D இதுபோன்று மாற்றப்பட்டுள்ளது என்னிடம் வெப்பநிலை pH கார்பன் நைட்ரஜன் ஆகியவை உள்ளன 4 காரணிகள் 16 சோதனைகள் செய்வதற்கு பதிலாக 16 ல் பாதியை செய்கிறேன் எனவே எனக்கு 8 சோதனைகள் மட்டுமே இருக்கும் எனவே 8 சோதனைகளுக்கு வடிவமைப்பு மேட்ரிக்ஸை எடுத்துக்கொள்கிறேன் A B C பின்னர் நான் A B C ஐ வைப்பேன் A B C ஆக D எனவே நான் இந்த முறையில் D யை மாற்றுவேன் இப்போது ஒரு கேள்வி உள்ளது உங்களிடம் ஏற்கனவே சில இடைவினைகள் உள்ளன AB AC BC சேர்க்கப்பட்ட D க்கு என்ன நடக்கும் க்கு என்ன நடக்கும் க்கு என்ன நடக்கும் CD க்கு என்ன நடக்கும் நீங்கள் அதை செய்யும்போது நான் சொன்னதுபோல் நீங்கள் AD ஆனது CD AB யைப் போலவே இருப்பதைக் காண்கிறீர்கள்

இப்போது நீங்கள் CD யைப் பார்த்தால்

AB சரியாக CD போல் தெரிகிறது நான் காட்டக்கூடியஅதே விஷயம் BD சரியாக AC போல் தெரிகிறது நான் காட்டக்கூடிய அதே விஷயம் AD சரியாக BC போல் தெரிகிறது மேலும் A ஆனது BCD போலவே தெரிகிறது D சரியாக ABC போல தோற்றமளிக்கிறது A ஆனது BCD போலவே தெரிகிறது B ஆனது சரியாக ACD போல் தெரிகிறது C சரியாக ABD போல் தெரிகிறது இந்த வடிவமைப்பு நிச்சயமாக 24 1 என உள்ளது ஏனெனில் எனக்கு A B C D ஆகிய 4 அளவுருக்கள் உள்ளன நான் 16 சோதனைகளுக்கு பதிலாக 8 சோதனைகள் மட்டுமே செய்கிறேன் நான் 24 1 செய்கிறேன் இங்கே என்ன நடந்தது 16 சோதனைகளுக்கு பதிலாக 8 சோதனைகளை மட்டுமே செய்ய என்னால் முடிகிறது ஆனால் இந்த காரணிகளில் சில குழப்பமானவை நான் புதிய சொல்லைப் பயன்படுத்துகிறேன் சில காரணிகள் குழப்பமானவை AB ஆனது CD போல இருக்கும் AC ஆனது BD போல இருக்கும் BC ஆனது AD போல இருக்கும் AB மற்றும் CD ஆகியவற்றை என்னால் வேறுபடுத்திப் பார்க்க முடியாது AC மற்றும் BD யை என்னால் வேறுபடுத்த முடியாது BC மற்றும் AD ஆகியவற்றை என்னால் வேறுபடுத்த முடியாது மற்றும் நிச்சயமாக A B C க்கு எதிராக D ஐ வேறுபடுத்திப் பார்க்க முடியாது எனவே BCD க்கு எதிராக A ஐ வேறுபடுத்திப் பார்க்க முடியாது ACD க்கு எதிராக B ABD க்கு எதிராக C எனவே இவை குழப்பமானவை இந்த 2 நிலை இடைவினைகள் குழப்பமடைந்துள்ளன மற்றும் இந்த 3 அளவுரு 3 காரணி இடைவினைகளில் முதன்மை விளைவுகள் அல்லது முக்கிய விளைவுகள் குழப்பமடைகின்றன உங்களுக்குப் புரிகிறதா எனவே இந்த 2 காரணி இடைவினைகள் 2 காரணி இடைவினைகளுடன் குழப்பமடைகின்றன முக்கிய விளைவுகள் அல்லது முக்கிய காரணிகள் இந்த 3 காரணி இடைவினைகளுடன் குழப்பமடைகின்றன சில தகவல்கள் தொலைந்துவிட்டன ஆனால் என்ன நடந்தது சோதனைகளின் எண்ணிக்கையை நான் குறைத்துள்ளேன் 16 சோதனைகளைச் செய்வதற்கு பதிலாக அதாவது 24 அதாவது A B C D 4 காரணிகள் நான் அதை பாதியாக குறைத்துள்ளேன் எனவே இது A 24 1 என வடிவமைக்கப்பட்டுள்ளது 24 1 என்பது 23 ஆகும் இது 8 சோதனைகள் ஆனால் பேரம் பேசியதில் என்ன நடந்தது சில இடைவினைகள் குழப்பமடைகின்றன AB இடைவினை CD உடன் குழப்பமடைகிறது AC இடைவினை BD உடன் BC இடைவினை AD உடன் குழப்பமடைகிறது அதாவது சில மாற்றங்கள் உள்ளதா என்பதை என்னால் வேறுபடுத்திப் பார்க்க முடியாது இதற்கு BC அல்லது AD காரணமா AC அல்லது BD காரணமா AB அல்லது CD காரணமா முக்கிய விளைவுகளுக்கும் அதே விஷயம்தான் அவை 3 காரணி இடைவினையுடன் குழப்பமடைகின்றன மற்றும் இது ஒரு பெரிய பிரச்சினை அல்ல ஏனென்றால் பொதுவாக எந்த 3 காரணி இடைவினைகளையும் நாம் கவனிக்கவில்லை முக்கிய விளைவு காரணமாக நாம் எந்த மாற்றத்தைக் கண்டாலும் அதற்கு முக்கிய விளைவு மட்டுமே காரணம் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம் உங்களுக்குப் புரிகிறதா நாம் சில தகவல்களை இழந்துவிட்டோம் சில சிக்கல்கள் இல்லாவிட்டால் அவை பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல இங்கே சில முக்கியமான தகவல் இழக்கப்படப்போகிறது என்று நீங்கள் நினைக்காவிட்டால் AC இன் 2 நிலை இடைவினைகள் குழப்பமடைகின்றன இல்லையெனில் இது 4 அளவுருக்கள் அல்லது 4 காரணிகளுக்கான ஸ்கிரீனிங் வடிவமைப்பின் மிகச் சிறந்த வகை 16 சோதனைகளைச் செய்வதற்குப் பதிலாக நான் 8 சோதனைகளை மட்டுமே செய்கிறேன் இது 24 1 பின்ன காரணி வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே ரன்களின் எண்ணிக்கை இந்த 2 என்பது நிலைகளின் எண்ணிக்கை உங்கள் k என்பது காரணிகளின் எண்ணிக்கை q என்பது 1 பின்னர் முந்தைய நிகழ்வில் 24 1 அதாவது பாதி 16 சோதனைகளுக்கு பதிலாக நான் 8 சோதனைகள் செய்கிறேன் q என்பது 2 எனில் இது கால்மானத்தைக் குறிக்கிறது கூடுதல் q காரணிகள் உயர் வரிசையில் மாற்றுப்பெயரிடப்படுகின்றன நாம் அதைப் பற்றி பின்னர் பேசுவோம் எனவே இது 2k q அல்லது 24 1 வடிவமைப்பு என அழைக்கப்படுகிறது இது 4 அளவுருக்களுக்கான பாதி பின்ன காரணி வடிவமைப்பாகும் எனவே 16 சோதனைகளுக்கு பதிலாக இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் 8 சோதனைகளை மட்டுமே செய்கிறேன் நாம் இப்போது x1 x2 x3 x4 x5 x6 ஆகிய ஆறு காரணிகளைப் பார்ப்போம் இப்போது கற்பனை செய்து பாருங்கள் முதலில் நான் x1 x2 x3 x4 க்கான டிசைன் மாட்ரிக்சுடன் தொடங்குகிறேன் அதாவது 4 அளவுருக்கள் 24 என்பது 2 2 2 2 16 சோதனைகள் புரிகிறதா எனவே இந்த பதினாறு சோதனைகளை நான் எழுதுகிறேன் பின்னர் நான் இடைவினைகளை எழுத முடியும் x1 பெருக்கல் x2 x1 பெருக்கல் x3 x1 பெருக்கல் x4 x2 பெருக்கல் x3 x2 பெருக்கல் x4 பின்னர் x3 பெருக்கல் x4 பிறகு நிலை 3 x1 x2 x3 இது போன்றது இப்போது நான் x2 மற்றும் x6 ஆகிய 2 காரணிகளை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இப்போது நான் எங்கே அறிமுகப்படுத்துவது பிரச்சனை என்னவென்றால் நான் வெவ்வேறு இடங்களில் அறிமுகப்படுத்த முடியும் சரிதானே நான் x5 மற்றும் x6 ஐ வெவ்வேறு இடங்களில் அறிமுகப்படுத்த முடியும் நான் இந்த x5 மற்றும் x6 ஐ அறிமுகப்படுத்தினால் அது 26 2 அதாவது கால்மான பின்ன வடிவமைப்பு 6 க்கு பதிலாக 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 6 முறை 4 8 16 32 எனவே 64 சோதனைகள் நான் 16 சோதனைகளை மட்டுமே செய்கிறேன் அதாவது 64 சோதனைகளின் கால்மான பின்னம் 26 2 பின்ன காரணி வடிவமைப்பு உங்களுக்கு புரிகிறதா எனவே நான் இங்கே x5 ஐ அறிமுகப்படுத்துகிறேன் அதாவது x5 x2 x3 x4 மற்றும் x6 x1 x2 x3 x4 பின்னர் நான் x5 x6 உடன் பெருக்கினால் என்ன நடக்கும் அது x1 ஆக மாறும் இது மிகவும் ஆபத்தானது இதன் பொருள் என்னவென்றால் x1 என்ற முதன்மை விளைவு அவற்றின் 2 வழி இடைவினை x5 மற்றும் x6 உடன் குழப்பமடைகிறது முதன்மை விளைவுகள் குறைந்தபட்சம் 2 க்கும் மேற்பட்ட காரணிகளுடன் இடைவினை கொள்ள வேண்டும் என்று நாம் எப்போதும் கூறினோம் 3 காரணிகள் அல்லது அதற்கு மேற்பட்டவை என்றால் அது ஒரு நல்ல வடிவமைப்பு அதேசமயம் இது 2 காரணிகளுடன் இடைவினை கொள்கிறது இது ஒரு நல்ல வடிவமைப்பு அல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் வேறு சில நிரல்வரிசைகளைப் பார்க்க வேண்டும் எனவே முதன்மை விளைவுகள் 3 காரணிகளுடன் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்க வேண்டும் இப்போது நாம் இங்கே பார்த்தால் x1 x2 x3 இவற்றை x5 ஆக வைக்கவும் மற்றும் x2 x3 x4 இவற்றை x6 ஆக வைக்கவும் பின்னர் x5 பெருக்கல் x6 என்பது x1 x4 ஆக மாறும் 2 காரணி இடைவினைகள் மட்டுமே உள்ளன முந்தைய நிகழ்வு போல் இல்லை அங்கு x1 ஆனது 2 காரணிகளுடன் இடைவினை கொள்கிறது x1 என்பது ஒரு முதன்மை விளைவு அதேசமயம் இங்கே 2 காரணிகள் 2 காரணிகளுடன் இடைவினை கொள்கின்றன எனவே இந்த வடிவமைப்பு நன்றாக இருக்கிறது உங்கள் புதிய அளவுரு அல்லது புதிய காரணி அல்லது புதிய x அல்லது புதிய மாறியில் வைக்க விரும்பும் நிரல்வரிசையை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பது பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் இது போன்ற நிலைமையில் நீங்கள் நிறைவு செய்ய வேண்டாம் இங்கு இரண்டு காரணிகள் ஒரு முதன்மை விளைவு அல்லது முக்கிய காரணியுடன் தொடர்பு கொள்கின்றன அதேசமயம் இரண்டு காரணிகள் இது போன்ற 2 காரணிகளுடன் தொடர்பு கொள்ள முடியும் எனவே இது நீங்கள் புதிய மாறிகளைக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வகை நிலைமையில் நிகழ்கிறது மற்றும் வாய்ப்பு என்பது இந்த 5 இல் இருந்து 2 ஐ எவ்வாறு தேர்ந்தெடுப்பது இந்த 2 ஐ நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது அவை சரியாக இல்லை எனவே நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்கள் இந்த 2 ஐத் தேர்ந்தெடுத்தீர்கள் எனவே உண்மையில் உங்கள் வடிவமைப்பை நீங்கள் இப்படித்தான் செய்கிறீர்கள் இந்த பின்ன காரணி வடிவமைப்பில் நாம் மேலும் தொடரலாம் குழப்பமடைதல் எனப்படும் சொல்லை நான் அறிமுகப்படுத்துகிறேன் சில நிலைமைகளில் இந்த காரணிகள் குழப்பமடைகின்றன கொள்கை விளைவு அல்லது முக்கிய காரணியுடன் குழப்பமடைவதற்கு மூன்று காரணிகள் உள்ளன இது அனுமதிக்கப்படுகிறது ஆனாலும் 2 காரணி இடைவினையுடன் ஒரு முக்கிய விளைவு அல்லது முக்கிய காரணி குழப்பமடைவதை நீங்கள் விரும்பவில்லை ஆனால் அது 3 காரணி இடைவினைகளுடன் குழப்பமடைய முடியும் எனவே x1 என்பது x2 பெருக்கல் x3 பெருக்கல் x4 உடன் குழப்பமடைய முடியும் ஆனால் x1 ஆனது x2 பெருக்கல் x3 உடன் குழப்பமடையக்கூடாது ஆனால் 2 காரணிகள் ஒன்றையொன்று குழப்பமடைய செய்யக்கூடும் இங்கே இதைப்போலவே x5 பெருக்கல் x6 என்பது x1 பெருக்கல் x4 உடன் குழப்பமடையலாம் அல்லது மற்ற சூழ்நிலையில் BC உடன் AD குழப்பமடைகிறது BD உடன் AC குழப்பமடைகிறது AD உடன் AB குழப்பமடைகிறது இந்த வினாவில் எந்த பிரச்சனையும் இல்லை நாம் சரியாக இங்கே D யை வைக்க முடியும் அதேசமயம் இந்த வினாவில் இந்த 2 காரணிகள் அல்லது 2 விளைவு அளவுருக்கள் எந்த இடத்திலும் வைக்கப்படலாம் ஏனென்றால் இங்கே நிறைய தேர்வுகள் உள்ளன உங்களுக்குப் புரிகிறதா சரியான நிரல்வரிசையைத் தேர்ந்தெடுப்பது என்பது எந்த காரணிள் குழப்பமடைகிறது என்பதைப் பொறுத்தது எனவே எதிர்வரும் வகுப்புகளில் பின்ன காரணி வடிவமைப்புகள் மற்றும் குழப்பமடைதல் கருத்தை பற்றி நாம் தொடருவோம் தங்களுக்கு மிக்க நன்றி முக்கியச்சொற்கள் முழு காரணி வடிவமைப்பு மாறிகள் இடைவினைகள் காரணி சோதனை இரண்டு நிலை இடைவினைகள் பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்புகள் தீர்மான III பின்ன காரணி வடிவமைப்புகள்